காலை வணக்கம் சமதளப் பரப்பில் லோட் இல்லாத போது கட்டுமானத்தின் பிஹெவியர் ஒரு கட்டுமான சுவரின் பெண்டிங் மற்றும் அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங் போது அதன் கபாஸிட்டி பற்றிய நமது விரிவுரையைத் தொடர்வோம் எனவே அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் நிலைமை என்பது கட்டுமானத்தின் ஒரு ரெசிஸ்டிங் மெக்கானிசம் ஆக இருப்பதால் அது இன்றியமையாததாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது என நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் மேலும் அன்ரியின்போர்ஸ்ட்டு கட்டுமானத்தை இன்னும் ஆய்வு செய்து வருகிறோம் எனவே நீங்கள் வெர்டிகள் பெண்டிங் இருக்கும் போது ஹரிசாண்டல் பெண்டிங் இருக்கும் போது மற்றும் வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பெண்டிங் கலவையை கொண்டிருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும் சூழலில் நாம் பெண்டிங் பிஹேவியர் ஐ ஆய்வு செய்ய போகிறோம் இது க்ராவிட்டி போர்ஸ்களின் முன்னிலையில் உள்ளது எனவே இது உண்மையில் க்ராவிட்டி போர்ஸ்களால் தூண்டப்பட்ட கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் பெண்டிங்கின் கலவையாகும் எனவே தொடங்குவதற்கு கன்வென்ஷனல் பெண்டிங் அனாலிசிஸ் இலிருந்து மெட்டீரியல் இன் லீனியர் எலாஸ்டிக் பிஹேவியர் ஐ அனுமானித்து மெட்டீரியல் இன் வலிமைக்கு லிமிட்ஸ் வைத்து முக்கியமான புள்ளிகளில் சுவர் சுமந்து செல்லும் லேட்டரல் லோட் யின் சாத்தியமான மதிப்பீட்டை எவ்வாறு அடைவது என்பதை ஆராய்வோம் எனவே அதைத்தான் நாம் முதலில் ஆராய்வோம் நிச்சயமாக கிராஸ் செக்ஷனில் அனுமானிக்கக்கூடிய சாத்தியமான நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் உறவுக்கு செல்வோம் அது நமது அடிப்படையாக மாறினால் அனாலிசிஸ் இலிருந்து வெளியேறும் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆனது வித்தியாசமாக இருக்கலாம் ஓகே எனவே மேலே லேட்டரல் ஆதரவைக் கொண்ட ஒரு சுவரைப் பார்க்கிறோம் அது ஒரு கான்கிரீட் அடித்தளத்தில் அமர்ந்திருக்கிறது அதற்கு ஒரு அடித்தளம் உள்ளது மற்றும் அது வேறுபட்ட பொருள் அதாவது உங்களிடம் ஒரு பிளிந்த் பீம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்கள் செங்கல் கட்டுமானம் மற்றும் அடித்தளப் பொருளுக்கு இடையில் நீங்கள் வேறுபட்ட பொருளைக் கொண்டிருப்பீர்கள் எனவே அடிவாரத்தில் ஏற்கனவே ஒரு கிராக் உருவாகியிருந்தால் நீங்கள் அடிவாரத்தில் சுழற்சியைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அடிவாரத்தில் கிராக் இப்போது உருவாகவில்லை என்று வைத்துக்கொள்வோம் சுவரில் செயல்படும் க்ராவிட்டி போர்ஸ்களின் நிபந்தனையின் கீழ் நீங்கள் சுவரின் அடிப்பகுதியில் யூனிபார்ம் கம்ப்ரெஸ்ஸன் ஐ பூஜ்ஜிய எக்ஸ்ன்ட்ரிசிட்டியுடன் இருக்க வேண்டும் எனவே இது சுவரில் ஏற்றுவதற்கான ஆரம்ப நிலையின் துவக்கமாகும் மேலும் லேட்டரல் போர்ஸ்கள் சுவரில் செயல்படுவதால் லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ்களின் காரணமாக நீங்கள் விளைவுகளின் கலவையைப் பெறுவீர்கள் எனவே முதல் கட்டத்தில் சுவரில் சிறிது லேட்டரல் போர்ஸ் செயல்பட்டால் புவியீர்ப்பு போர்ஸ்கள் காரணமாக சுவர் யூனிபார்ம் கம்ப்ரெஸ்ஸனில் இருக்கும் மற்றும் அடிவாரத்தில் லேட்டரல் போர்ஸ்களின் செயல்பாட்டின் காரணமாக தூண்டக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ் ஆனது சுவரின் எடையால் ஏற்படும் யூனிபார்ம் கம்ப்ரெஸ்ஸவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரத்து செய்யப்படுகிறது எனவே முதல் கட்டத்தில் சுவரின் எடையால் ஏற்படும் கம்ப்ரெஸ்ஸவ் ஸ்ட்ரெஸ்ஸைப் பார்க்கிறோம் fa சுவரில் லேட்டரல் போர்ஸ்களின் செயல்பாட்டின் காரணமாக வரக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ் ஆனது fa ஆல் ரத்து செய்யப்படுகிறது இந்த விஷயத்தில் விண்ட் போர்ஸ்கள் இருக்கிறது எனவே இந்த கட்டத்தில் கீழ்ப்பகுதி நிலையாகவும் மற்றும் மேல்ப்பகுதியில் லேட்டரல் ஆதரவு உள்ளது என்று நாம் கருதுகிறோம் எனவே அது ஒரு ப்ராப் கான்டிலீவராக இருக்கும் கட்டமைப்பு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த அனுமானத்தைப் பயன்படுத்தி நீங்கள் ஸிஸ்டெத்தை ஒரு ப்ராப்ட் கான்டிலீவராக இலட்சியப்படுத்தலாம் மற்றும் அனாலிசிஸ் எலாஸ்டிக் அனாலிசிஸ் ஆகியவற்றைப் பார்க்கலாம் விண்ட் போர்ஸ்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீங்கள் அடிவாரத்தில் டென்ஷன் பெறத் தொடங்கலாம் சுவரில் உள்ள பெண்டிங் மற்றும் ஆக்சியல் கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக ஸ்ட்ரெஸ் இன் நான் யூனிபார்ம் விநியோகத்தைப் பெறுவீர்கள் இந்த லிமிட்டிங் கேஸ்ஸை நாம் முன்பே பார்த்தோம் இந்த லிமிட்டிங் கேஸ் கலவையின் காரணமாக காற்றோட்ட முனையில் ஸிரோ ஸ்ட்ரெஸ்க்கு வழிவகுக்கும் மற்றும் மறுமுனையில் அல்லது சுவரின் லீவார்ட் முனையில் அழுத்தத்தின் டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ அனுமானித்து அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்க்கு வழிவகுக்கும் எனவே இது லிமிட்டிங் கேஸ்களில் ஒன்றாக முதல் லிமிட்டிங் கேஸ் என்று நீங்கள் கருதினால் சுவரின் சுய எடை அல்லது ஏதேனும் மிகைப்படுத்தப்பட்ட புவியீர்ப்பு போர்ஸ் யின் கீழ் சுவரில் என்ன விண்ட் பிரஷர் செயல்படுகிறது என்பதையும் மேலும் எந்த விண்ட் பிரஷர்ரில் லிமிட்டிங் ட்ரையான்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ் ஐ நீங்கள் அடைவீர்கள் என்பதையும் அறிய ஆர்வமாக உள்ளோம் எனவே நான் குறிப்பிட்டது போல இந்த நிலையில் உண்மையில் சுவர் ஒரு ப்ராப்ட் கான்டிலீவராக இலட்சியப்படுத்தப்பட்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மறைமுகமாக உங்கள் அதிகபட்ச பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நிலையான அடித்தளத்தில் ஏற்படும் கீழ்ப்பகுதியில் நிச்சயமாக அதன் மிட் ஹெயிட்ற்கு கீழே எங்காவது பாசிட்டிவ் பெண்டிங் நிகழும் என்பதைக் குறிக்கிறது எனவே அதிகபட்ச நெகடிவ் மொமெண்ட் இப்போது அடித்தளத்தில் செயல்படுவதால் இந்த நிலையில் உள்ள மெட்டீரியலில் டென்சில் ஸ்ட்ரெஸ் இல்லை என்று நாம் கருதினால் சுவரின் அடிப்பகுதியில் கிராக் ஏற்படுவதைக் காண ஆரம்பிக்க வேண்டும் எனவே சுவர் ஒரு ப்ராப்ட் கான்டிலீவர் என்ற அனுமானத்துடன் அதிகபட்ச பெண்டிங் மொமெண்ட் ஆக இருக்கும் இந்த சூழ்நிலையுடன் சுவரில் தொடர்புடைய அதிகபட்ச பெண்டிங் மொமெண்ட் இங்கே டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்ட போர்ஸ்யைத் தவிர வேறில்லை விண்ட் லோட் pb h28 அடிப்பகுதியில் உங்களிடம் இருக்கும் டென்சில் ஸ்ட்ரெஸ் ஆனது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மைனஸ் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் ஆக உங்களிடம் இருக்கும் மேலும் இது ஒரு லிமிட்டிங் கேஸ் ஆக இருப்பதால் டென்சில் ஸ்ட்ரெஸ் பிரஷர் 0 க்கு சமம் என்று கூறினோம் எனவே ft என்பது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் pb h28 fa தவிர வேறில்லை இது ஏற்கனவே சுவரில் செயல்படுகிறது மற்றும் இது லிமிட்டிங் கேஸ் ஆகும் மேலும் சுவரின் தடிமனைப் பொறுத்து எக்ஸ்ன்ட்ரிசிட்டி t6 ஆக இருக்கும் என்ற இந்த லிமிட்டிங் கேஸ்ஸைப் பார்த்தோம் எனவே நீங்கள் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ 0 ஆகப் பயன்படுத்தினால் இதிலிருந்து நீங்கள் முதல் லிமிட்டிங் கேஸில் சுவரில் கிராக் ஏற்படும் லேட்டரல் பிரஷர்ரின் அளவைக் கணக்கிடலாம் இங்கே S என்பது கிராஸ் செக்சன் இன் செக்சன் மாடுலஸ் ஆகும் விண்ட் பிரஷர் தொடர்ந்து அதிகரித்து முன்னோக்கி நகர்கிறது இந்த இடத்திற்கு அப்பால் பகுதியளவு கிராக் உள்ளது மற்றும் கிராஸ் செக்ஷனில் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் அதிகரித்து வருகிறது பின்னர் இந்த லிமிட்டிங் கேஸில் முழு பகுதியும் கிராக் அடைந்து முழு பகுதியும் சுழலும் திறன் கொண்டதாக இருப்பதைப் பார்க்கலாம் இதன் விளைவாக ஹின்ஜ் வழியாக கம்ப்ரெஸ்ஸன் கடந்து செல்லும் எனவே நீங்கள் இப்போது ப்ராப்ட் கான்டிலீவர் சூழ்நிலையிலிருந்து இரு முனைகளிலும் சுவர் பொருத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலைக்கு மாறிவிட்டீர்கள் எனவே அதிகரித்து வரும் விண்ட் பிரஷர் மற்றும் அதிகபட்ச பெண்டிங் மொமெண்ட் மொமெண்ட் இப்போது சுவரின் மிட் ஹெயிட்டிற்கு நகர்வதால் பௌண்டரி கண்டிஷன் மாறுகின்றன மேலும் அது மெட்டீரியல் இன் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ நெருங்கும் போது மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்படுவதை நீங்கள் பெறலாம் எனவே அடுத்த கட்டம் c என்பது அடிவாரத்தில் கிராக் ஏற்பட்டுள்ளதால் கம்ப்ரெஸ்ஸன் விளைவாக லீவர்ட் விளிம்பை நோக்கித் தள்ளப்பட்டு அது இப்போது ஒரு ஐடியல் ஹின்ஜ் போல் செயல்படுகிறது பௌண்டரி கண்டிஷன் முந்திய ப்ராப்ட் கான்டிலீவர் நிலையில் இருந்து மாறத் தொடங்கியுள்ளன இப்போது விண்ட் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ்யின் கலவையால் அதிகபட்ச பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஐப் பார்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் ஆனால் இப்போது இது சுவரின் மிட் ஹெயிட்டில் எங்காவது இருக்கப் போகிறது எனவே அடிப்படையில் இங்கே மெதுவான முன்னேற்றத்தைக் காண்கிறீர்கள் நிச்சயமாக விளைவானது லீவார்ட் விளிம்பிற்கு மிக அருகில் இருக்கும் சூழ்நிலையை நாம் இலட்சியப்படுத்தியுள்ளோம் ஆனால் முழு கிராஸ் செக்ஷன் கிராக் ஆவதற்கு லேட்டரல் போர்ஸ் ஐ மெதுவாக அதிகரிப்பது அவசியம் எனவே விண்ட் லோட் ஆனது லிமிட்டிங் கண்டிஷன் pb இலிருந்து சூழ்நிலை pc வரை அதிகரிக்கும் இந்த நிலை c ஆகும் இப்போது சுவர் அதன் இரு முனைகளிலும் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கட்டமைப்பில் மேலும் தொடர்வோம் மிட் ஹெயிட் விரிசலை நீங்கள் எந்த மட்டத்தில் பெறுவீர்கள் என்பதை மதிப்பிடுவதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் இதுவே அதன் தோல்வியைத் தொடங்குவதாகும் மேலும் சிஸ்டம் கூட தோல்வியைத் தொடங்கும் எனவே சுவர் பகுதிகளின் மையப்பகுதியிலும் லீவர்ட் விளிம்புகளில் இருக்கும் ஹின்ஜ்களிலும் செயல்படும் சுய எடையின் எக்ஸ்ன்ட்ரிசிட்டியின் காரணமாக இந்த கட்டத்தில் புரிந்துகொள்வது அவசியம் சுய எடையின் காரணமாக ஒரு எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இருக்கும் இது உண்மையில் உங்கள் ரெசிஸ்டன்ஸ் கணக்கீடு மற்றும் கூடுதல் லோட் கணக்கீடுகளில் வருகிறது எனவே விண்ட் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் சுவரில் செயல்படும் விண்ட் போர்ஸ்ஸின் சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம் பின்னர் அதை சுவரில் ஆக்ஸில் லோட் சமநிலையை கருத்தில் கொள்ளக்கூடிய சூழ்நிலையுடன் இணைத்து நீங்கள் எலாஸ்டிக் அனாலிசிஸ் ரெஜிம்மில் வேலை செய்வதால் அவற்றை மிகைப்படுத்துவோம் எனவே விண்ட் காரணமாக M ph28 என்ற பெண்டிங் மொமெண்ட் உடன் சுவர் பின்னெட் பின்னெட் ஸ்டரச்சர் ஆகச் செயல்படும் சூழ்நிலை உங்களுக்கு இப்போது உள்ளது அதாவது எளிமையான ஆதரிக்கப்படும் அமைப்பில் யூனிபார்ம்லி டிஸ்ட்ரிபூட்ட் லோட் இந்த விஷயத்தில் விண்ட் காரணமாக மட்டுமே அதனுடைய விளைவு தனித்தனியாக கருதப்படும் என்று கருதுகிறோம் எனவே க்ராவிட்டி போர்ஸ்களுக்கான சமநிலையின் விளைவைப் பாருங்கள் இப்போது சுய எடையின் காரணமாக பின் பின் சூழ்நிலை மற்றும் லீவார்ட் விளிம்பை நோக்கி ஹின்ஜ் இடம்பெயர்வு காரணமாக கீழ்ப்பகுதியில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஏற்பட்டுள்ளது மற்றும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி t2 க்கு சமமான இருக்கும் சுவர் இப்போது அதன் லீவார்ட் முனையில் பொருத்தப்பட்டுள்ளது என்று நாம் கருதுவதால் இது கூடுதல் பெண்டிங் மொமெண்ட் ஐ ஏற்படுத்துகிறது மேலும் இந்த கூடுதல் பெண்டிங் மொமெண்ட் ஐ கருத்தில் கொள்வது அவசியம் இங்கே கூடுதலான பெண்டிங் மொமெண்ட் fa ஆகும் எனவே அந்த இடத்தில் செயல்படும் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் இன்டு கிடைக்கும் நிகர குறுக்குவெட்டு இன்டு t22 ஆகும் எனவே இன்டு t4 மற்றும் நீங்கள் மேல் மற்றும் கீழ் பகுதியில் உள்ள ரியாக்சன்களை பார்க்க முடியும் மேல் மற்றும் கீழ் பகுதியில் உள்ள ரியாக்சன் இன் வேறுபாடுகள் எக்ஸ்ன்ட்ரிசிட்டிஸ்ஸின் காரணமாகும் ஹின்ஜ் ஐப் பொறுத்து அடித்தளத்தில் கருதப்படுகிற இது fa x An ஆக உண்மையில் செயல்படும் எனவே இந்த கூடுதல் காம்போனென்ட்ஸ் நமது கணக்கீடுகளுக்குள் வரும் மேலும் இது உண்மையில் லேட்டரல் போர்ஸ்களால் வரும் பெண்டிங் மொமெண்ட் மற்றும் சுய எடை விளைவுகளின் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி காரணமாக வரும் பெண்டிங் மொமெண்ட்டின் கலவையாகும் மேலும் இப்போது விண்ட் பிரஷர் என்ன என்பதை மதிப்பிடப் பயன்படுகிறது இதில் நீங்கள் அமைப்பின் இறுதி நிலையைப் பெறுவீர்கள் நாம் ஆர்வமாக உள்ள அமைப்பில் உள்ள இறுதி நிலை என்னவென்றால் லோட் இரண்டாவது விரிசலுக்கு ஒத்திருக்கும் போது அது கிராஸ் செக்சன் இன் மிட் ஹெயிட்டில் அதிகபட்ச பெண்டிங் மொமெண்ட் நிகழும் இடமாகும் மேலும் நீங்கள் ஒரு டென்சில் கிராக்ப் பெறுவீர்கள் நாம் மீண்டும் பெட் ஜாய்ன்டி ftn க்கு இயல்பான மெட்டீரியல் இன் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐப் பார்க்கிறோம் இது மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஐப் பார்த்து முன்னர் ஆய்வு செய்த ஒன்று ஆகும் உங்கள் கேள்வி சுவரின் அடிப்பகுதியில் கிராக் பரவுகிறது ஹின்ஜ் இயக்கத்தின் திசையை கருத்தில் கொள்வது அவசியமா ஆம் நிச்சயமாக இது அவசியம் ஏனென்றால் இந்த விஷயத்தில் நாம் ஒரு பக்கம் காற்று வீசும் பக்கமாகவும் மறுபக்கம் லீவர்ட் பக்கமாகவும் பார்க்கிறோம் எனவே ஹின்ஜ் இன் இயற்கையான இயக்கம் லீவார்ட் விளிம்பை நோக்கி உள்ளது ரைட் எனவே நீங்கள் உங்கள் அனாலிசிஸ் செய்யும் போது நிச்சயமாக செக்ஷனில் சிம்மெட்ரி உள்ளது லோடிங்கில் சிம்மெட்ரி உள்ளது ஆனால் காற்றோட்டமான பக்கம் எது சுவரின் வெளிப்புற பகுதி எது மற்றும் சுவரின் உள் பகுதி எது என்பதை நீங்கள் அறிந்துகொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே உள் விளிம்பை நோக்கி ஹின்ஜ் இன் இடம்பெயர்வை நாம் பார்க்கிறோம் என்ற அனுமானத்தில் கூறுகிறோம் எனவே இது ஒன்றும் இல்லை ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் விளைவாக செக்ஷனின் நடுவில் செயல்படவில்லை அதன் செயல்பாடு லீவர்ட் விளிம்பில் உள்ளது நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்றால் டெப்லெக்ட்டெட் ஷேப்ற்கு அதன் எந்த புள்ளியில் க்ராவிட்டி போர்ஸ் செயல்படுகிறது மற்றும் அடிப்படை குறுக்குவெட்டின் உள் விளிம்பைப் பொறுத்தவரை எந்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டிஸ் நிலையில் செயல்படுகிறது என்பதாகும் நாம் உண்மையில் ஒரு வரையறுக்கப்பட்ட டிஸ்பிளேஸ்மென்ட் இருப்பதாகக் கருதுகிறோம் மேலும் அது டெப்லெக்ட்டெட் ஷேப்பில் லீவர்ட் பக்கத்தை நோக்கி ஹின்ஜ் இடம்பெயர்வதால் வரும் கூடுதல் தருணத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது எனவே இந்த கட்டத்தில் முன்னோக்கி நகரும் போது அதன் மீது செயல்படும் லேட்டரல் போர்ஸ்ஸின் காரணமாக சுவரின் டெப்லெக்சன் நிலைமையின் கீழ் நடு உயரத்தில் கிராக் தொடங்குகிறது நடு உயரத்தில் சுவரின் டென்சில் ஸ்ட்ரென்த் அடையும்போது நடுவில் கிராக் உருவாகிறது எனவே குறுக்கு பிரிவில் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ அடைந்துள்ளது எனவே அந்த டென்சில் ஸ்ட்ரென்த் பெட் ஜாய்ன்ட் க்கு நார்மல் ஆக உள்ளது அதிகபட்ச மொமெண்ட் அந்த கிராஸ் செக்ஷனில் செயல்படுவதாக கருதப்படுகிறது எனவே விண்ட் லோட் ஆல் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஆக்ஸில் போர்ஸ்ஸில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி காரணமாக ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது இரண்டாவது காம்போனென்ட் மற்றும் சுவர் மிட் ஹெயிட்டில் இருக்கும் இடத்தில் கிராக் உருவாகும் என்று எதிர்பார்க்கும் நிலை இப்போது உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் சுயமாக மறுபரிசீலனை செய்ய நினைக்கும் மொத்த லோட் சுவரின் எடையின் பாதியாகும் எனவே கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் ஆனது fa2 ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே இதிலிருந்து நீங்கள் p என்றால் என்ன லேட்டரல் போர்ஸ்ஸின் எந்த மதிப்பில் இந்த நிலையை அடைந்தது என்பதை மதிப்பிடலாம் இறுதி நிலையில் கோலாப்ஸ் ஆனால் விண்ட் லோட் அதிகரிப்பதால் நடு உயரத்தில் டிஸ்பிளேஸ்மென்ட் அதிகரிக்கிறது மற்றும் சுவர் உறுதியற்ற தன்மையை நோக்கி நகர்கிறது என்று நாம் கருதுகிறோம் எனவே முக்கியமான புள்ளி என்னவென்றால் பேஸ் கிராக் உருவாக்கம் லேட்டரல் போர்ஸ் அதிகரிப்பு மிட் ஹெயிட் கிராக் உருவாக்கம் மற்றும் அதனுடன் ஸ்ட்ரென்த் காபாஸிட்டி அடைகிறது அதற்கு அப்பால் இது உண்மையில் சுவரின் சில கூடுதல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகும் மேலும் சுவர் அதன் ஸ்டபிளிட்டியை இழக்கும் எனவே மிட் ஹெயிட் கிராக் உருவானவுடன் அதன் மிட் ஹெயிட்ல் உருவாகும் இரண்டு திடமான தொகுதி ஆனது கிட்டத்தட்ட கிராக் பற்றி சுழலும் அமைப்பு போன்றது மற்றும் அடிவாரத்தில் கிராக் முதலில் உருவாகும் எனவே இறுதி வெளிப்பாட்டை எழுத மிட் ஹெயிட்டில் கிராக் உருவாகவில்லை என்றால் உண்மை என்னவென்றால் இது பல காரணிகளைப் பொறுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோட் எனவே மிகைப்படுத்தப்பட்ட லோட் காரணமாக சுவரில் உள்ள கம்ப்ரெஸ்ஸன் விநியோகத்தைப் பொறுத்து இது சாத்தியமாகும் எனவே நீங்கள் மிகைப்படுத்தப்பட்ட லோடுகளைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அதிக மிகைப்படுத்தப்பட்ட லோடுகளை கொண்டிருக்கலாம் மற்றும் இது உண்மையில் நீங்கள் பெறும் இரண்டாவது கிராக்ன் இருப்பிடத்தை மாற்றுகிறது எனவே அது எப்போதும் மிட் ஹெயிட்டில் இருக்கப் போவதில்லை அது மாறுபடலாம் எனவே இரண்டாவது கிராக் மேலிருந்து x உயரத்திலும் அதாவது x ஆப் h உயரத்திலும் உருவாகும் என்று கருதி இந்த வெளிப்பாட்டை எழுதுவது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் சுவரில் செயல்படும் மிகைப்படுத்தப்பட்ட லோட் மற்றும் சுவரின் சுய எடை கிராக்க்கு மேலே உள்ள சுவரின் சுய எடை ஆகியவை xh ஆகக் கருதப்படும் நிகரப் பகுதிக்குள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கும் கீழே உள்ள பகுதி சுவரின் மற்ற பகுதி எனவே நீங்கள் மீண்டும் லேட்டரல் போர்ஸ்ஸிலிருந்து பெண்டிங் மொமெண்ட் ஐப் பெற்றுள்ளீர்கள் கம்ப்ரெஸ்ஸன் விளைவாக ஏற்படும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி காரணமாக பெண்டிங் மொமெண்ட் இருக்கிறது இந்த நிலையில் லோடிங் இன் கடைசி கட்டத்தில் ரெசிஸ்டன்ஸ் அடைந்து விட்டால் நாம் செக்சன் களில் ஈகுலிபிரியம் எழுதலாம் இங்கே p e ஆனது x இன் செயல்பாடாகும் எனவே சுவர் தன்னை லோடிங் செய்யும் இந்த முக்கியமான கட்டத்தில் அதிகபட்ச லோடை சுவர் எதிர்க்க முடியும் நிச்சயமாக மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்பட்டால் நீங்கள் x என்ற வெளிப்பாட்டை எளிதாக்கலாம் அதை h2 ஆக மாற்றலாம் அது கீழே உள்ளது போல எளிமையாக்கும் எனவே சிம்பிள் எலாஸ்டிக் பெண்டிங் அனாலிசிஸ் மற்றும் வெளிப்பாடு மூலம் நீங்கள் பெறுவீர்கள் இது அதிகபட்ச லோட் அடையும் வரை முக்கியமான புள்ளிகளில் என்ன லோட் லேட்டரல் லோட் இருக்கும் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே லோடிங் இன் வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஈகுலிபிரியம் ஆப் ப்ரோப்லம் ஆனது கருத்தில் கொண்டு எளிமையான கட்டமைப்பானது போர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் உறவை அடைய உதவும் இப்போது நிச்சயமாக நாம் லீனியர் எலாஸ்டிக் பிஹேவியர் ஐ அனுமானித்துள்ளோம் மற்றும் பொதுவாக அவுட் ஆப் பிளான் பெண்டிங் கபாஸிட்டி மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இல்லை அன்ரெயின்போர்ஸ்ட் மேசனரி சுவரில் உள்ள இன் பிளான் பெண்டிங் கபாஸிட்டியும் அவுட் ஆப் பிளான் பெண்டிங் கபாஸிட்டியும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை ஆரம்பத்திலேயே பார்த்தோம் எனவே போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் மற்றும் அவுட் ஆப் பிளான் டைரக்சன் சுவரின் கபாஸிட்டி ஆகியவற்றின் மிகவும் துல்லியமான மதிப்பீடு அவசியம் ஏனெனில் இவை கபாஸிட்டி அடிப்படையில் குறைந்த மதிப்புகள் என்று கருதினால் கபாஸிட்டி அடிப்படையில் இது குறைந்த மதிப்பாக இருக்கும் எதுவும் மிகவும் துல்லியமான மதிப்பீட்டிற்கு பங்களிப்பது சிறந்தது எனவே நாம் பார்க்கப்போகும் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று கிராஸ் செக்ஷனில் நான் லீனியர் தன்மையின் உருவாக்கத்தைக் கருத்தில் கொண்டு மதிப்பிட முடியும் எனவே இங்கே நாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் எப்போதும் முக்கோணமாக இருக்கும் என்றும் இறுதி நிலைகளில் கூட பிளாஸ்டிஃபிகேஷன் இல்லை என்றும் கருதுகிறோம் எனவே இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இது கூடுதல் லோட் தாங்கும் திறனுக்கு பங்களிக்கிறது இரண்டாவது அம்சம் நம்மிடம் இருந்தது என்னவென்றால் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது அதன் முனைகளில் கிளாம்பிங் ஆல் கிடைக்கும் கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் இது ஆர்க்கிங் ஆக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது அது வருகிறது ஏனென்றால் சுவர் டெபிளெக்ட்டிங் ஆகிறது மற்றும் சப்போர்ட்டில் கிளாம்பிங் ஆகிறது எனவே இது இரண்டாவது விளைவு எனவே முதல் விளைவை ஆராய்ந்து நமது வெளிப்பாடுகளை மாற்ற முயற்சிப்போம் பின்னர் இரண்டாவது விளைவை ஆராய்ந்து இந்த வெளிப்பாடுகளை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே அதைத்தான் முதன்மையாகச் செய்வோம் இப்போது வெர்டிகள் பெண்டிங் அனாலிசிஸ்ற்கு இதைச் செய்தோம் அதே கணக்கீடுகள் ஹரிசாண்டல் பெண்டிங் அனாலிசிஸ்ற்கும் செல்லுபடியாகும் அங்கு சுவர் முதன்மையாக உட்படுத்தப்படுகிறது லேட்டரல் போர்ஸ் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அங்கு ஒரு பங்கு வகிக்காது ஏனெனில் உங்கள் கிராக் உண்மையில் வெர்டிகள் கிராக் எனவே நீங்கள் முதன்மையாக ஆக்ஸில் லோட் ஐ அகற்றினால் உங்கள் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்காரணமாக இருக்கும் சுய எடை மற்றும் இந்த வெளிப்பாடுகளில் இருந்து கிடைக்கும் எந்த ஒரு சூப்பர் இம்போஸ் லோட் காரணமாக நீங்கள் ஹரிசாண்டல் பெண்டிங் கீழ் உள்ள ஹரிசாண்டல் பெண்டிங் மற்றும் கிராக் உருவாக்கம் தொடர்புடைய லோடுகளைப் பெற முடியும் நிச்சயமாக அப்படியானால் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் என்பது ftn அல்ல பெண்டிங் ஸ்ட்ரென்த் பிளக்ஸ்பில் பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஆனது பெட் ஜாயின்ட்க்கு சாதாரணமானது ஆனால் ftp பிளக்ஸ்பில் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆனது பெட் ஜாயின்ட்க்கு இணையாக இருக்கும் எனவே வெர்டிகள் பெண்டிங்க்கும் ஹரிசாண்டல் பெண்டிங்க்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு அதுதான் என்று நாம் கருத வேண்டும் ஓகே எனவே முதலில் அதே ப்ராப்ளத்தை ஆராய்வோம் ஆனால் முக்கியமான செக்ஷனில் கம்ப்ரெஸ்ஸன் இல் உள்ள பொருளுக்கான நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் உறவின் அனுமானத்தின் கீழ் எனவே சில செக்சன் அனாலிசிஸ் அடிப்படை அவசியம் எனவே அதைப் பற்றி விவாதிப்போம் இது நாம் முன்பு பார்த்த ஒன்று பின்னர் ஒரு போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்டைப் பெற உதவும் ஒரு கட்டமைப்பிற்குள் வைக்கவும் அவுட் ஆப் பிளான் கீழ் லோட் டெப்லெக்சன் கர்வ் பெண்டிங் இருக்கும் எனவே நீங்கள் கம்ப்ரெஸ்ஸன் இல் நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் கர்வ்வைக் கொண்டிருப்பதாக நாம் கருதினால் குறுக்கு பிரிவில் உள்ள லோடிங் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் விநியோகத்தின் மூன்று முக்கியமான நிலைகளை ஆராய்வோம் எனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு குறைந்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இருக்கும்போது உங்களுக்கு பூஜ்ஜிய எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இருக்கும்போது உங்கள் குறுக்குவெட்டு முழுவதும் ஒரே மாதிரியாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆப் லோடிங் அதிகரிக்கும் போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உள்ளது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரியாக இருக்காது குறுக்கு பிரிவின் ஒரு விளிம்பில் குறைந்தபட்ச கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் குறுக்கு பிரிவின் மறுமுனையில் அதிகபட்ச கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இங்கே நாம் பேசும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆனது லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ் இன் ஒருங்கிணைந்த விளைவு ஆகும் எனவே இந்த நிலையில் இன்னும் ஸ்ட்ரெஸ் இன் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளது இது குறைந்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டி என்று கருதினால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்னும் லீனியர் மெட்டீரியல் இன்னும் லீனியர் எலாஸ்டிக் முறையில் செயல்படுகிறது மற்றும் முழு பகுதியும் கம்பிரஸ் செய்யப்பட்டு மற்றும் அடிப்படையில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இன் விளைவைக் கணக்கிடுகிறது எக்ஸ்ன்ட்ரிசிட்டியால் ஏற்படும் பெண்டிங் விளைவைக் கருத்தில் கொண்டு கிராஸ் செக்ஷனில் அதிகபட்ச கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் குறைந்தபட்ச கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பீட்டை நாம் கணக்கிடலாம் எனவே இங்கே N x et என்பது வேறு ஒன்றுமில்லை அதாவது எக்ஸ்ன்ட்ரிசிட்டி காரணமாக ஏற்படும் பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் lt26 எனவே இது Nlt மட்டுமே வெளிப்பாட்டின் இரண்டாம் பகுதி என்பது லோட் N பிளஸ் அல்லது மைனஸ் தருணத்தின் காரணமாக ஆக்சில் ஸ்ட்ரெஸ் பை செக்சன் மாடுலஸ் இதிலிருந்து நாம் அதை லிமிட்டிங் கேஸ்க்கு எடுத்துச் செல்லலாம் அங்கு குறுக்கு பிரிவில் டென்ஷன் க்ராப்பிங் செய்யும்போது அதை லிமிட்டிங் கேஸ் என்று கூறினோம் எனவே t6 இல் லோட் செயல்படும் போது அது நிகழும் எனவே இது மெட்டீரியல் இன் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ 0 ஆகக் கட்டுப்படுத்துகிறத M கிராக்க்கு ஒரு வெளிப்பாட்டைப் பெறலாம் மற்றும் லோட் t6 எக்ஸ்ன்ட்ரிசிட்டி கொண்டிருக்கும் போது M கிராக் ஏற்படும் எனவே Nt6 என்பது கிராஸ் செக்ஷனில் கிராக் தருணமாக இருக்கும் அங்கு உங்கள் σmin ஆனது 0 க்கு செல்கிறது மற்றும் σmax என்பது இப்போது முக்கோணப் பகிர்வில் அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் ஆகும் ஓகே சுவரில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ் ஐ ஏற்றுவதன் விளைவாக ஏற்படும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டிஸ்ஸின் அதிகரிப்பைத் தொடரவும் இது அதிக குறுக்குவெட்டுக்கு செல்கிறது இதில் டென்ஷனுக்கு செல்கிறது மேலும் நாம் அதை புறக்கணிக்கிறோம் மற்றும் பகுதி நீளத்தை மட்டுமே கருதுகிறோம் எனவே இங்கே பகுதி நீளம் இருக்கிறது பகுதி சுருக்கப்பட்ட மண்டலத்தின் அகலம் x t என்பது குறுக்கு பிரிவின் மொத்த திக்னஸ் மற்றும் மெட்டீரியல் லீனியர் எலாஸ்டிக் என்று நாம் இன்னும் கருதுவதால் டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே இந்த கட்டத்தில் டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்கிறது டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன்னும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஏனென்றால் மெட்டீரியல் லீனியர் எலாஸ்டிக் தன்மை என்று நாம் இன்னும் கருதுகிறோம் மேலும் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ்ன் விளைவாக போர்ஸ் இப்போது டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் மையப்பகுதி இல் செயல்படுகிறது என்று நாம் கருதுவது சரிதான் எனவே நாம் நமது வெளிப்பாடுகளுக்குள் வருகிறோம் முடிவின் விளிம்பிலிருந்து தூரம் x3 ஆக இருக்கும் எனவே நமது இந்த ஈகுலிபிரியம் நிபந்தனையுடன் அடிப்படையில் கிராக் ஏற்பட்டுள்ள பகுதியை நாம் புறக்கணிக்கிறோம் மேலும் பகுதிப் பிரிவில் வேலை செய்கிறோம் முக்கோணத்திலிருந்து முக்கோணத்தின் வடிவியல் இந்த பகுதியில் சுவரின் மொத்த தடிமன் மற்றும் லோட் இன் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆகியவற்றின் அடிப்படையில் சுவரின் சுருக்கப்பட்ட நீளம் என்ன என்பதற்குரிய வெளிப்பாட்டை பெறுகிறோம் இந்த சூழ்நிலையில் என்ன மொமெண்ட் இருக்கும் என்பதை இப்போது பார்க்க முடியும் ஈகுலிபிரியம் இன் ஆக்ஸில் போர்ஸ் ஆனது N σmax இன்டு ஹாப் இன்டு பேஸ் இன்டு ஹெயிட் ஆப் டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டு லென்த் என எழுதலாம் எனவே σmax x2 இன்டு லென்த் என்பது போர்ஸ் ஈகுலிபிரியம் ஆக இருக்கும் மற்றும் இப்போது x க்கு வெளிப்பாடு உள்ளது மேலும் இந்த வெளிப்பாட்டிற்குள் x ஐ செருகும் போர்ஸ் ஈகுலிபிரியம் σmax க்கு ஒரு வெளிப்பாட்டைக் கொடுக்கும் எனவே இப்போது சிக்மா மேக்ஸ் σmax இன் மதிப்பீட்டை நாம் பெற்றுள்ளோம் அங்கு x ஆனது Nக்கு இந்த வெளிப்பாட்டில் சப்ஸ்டியூட் செய்யப்பட்டுள்ளது உள்ளது மற்றும் நான் அதை σmax என்ற சொற்களில் எழுதுகிறேன் எனவே இப்போது மீண்டும் லீனியர் எலாஸ்டிக் உள்ளது நம்மிடம் பஸ்ட் ஸ்டேஜ் லிமிடெட் உள்ளது இங்கே கிராஸ் செக்ஷனில் பூஜ்ஜிய டென்சில் ஸ்ட்ரென்த் கொண்ட முழு செக்சன் கம்பிரஸ் செய்யப்பட்டது 2வது ஸ்டேஜ்ஜில் பகுதி கம்பிரஸ் செய்யப்பட்டது மற்றும் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் அதிகபட்ச கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மதிப்பீடு நம்மிடம் உள்ளது இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் மெட்டீரியல் அதன் லீனியர் எலாஸ்டிக் பிஹேவியர் ஐ கொண்டுள்ளது ஆனால் நாம் முன்னேறும்போது இப்போது குறுக்கு பிரிவில் உள்ள கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ன் அதிகரிப்பைப் பார்க்கப் போகிறோம் இங்கே பொருள் எலாஸ்டிக் தன்மையுடன் இருப்பதாகக் கருதுவது நம்பத்தகாதது எனவே விளிம்பில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கணிசமாக அதிகமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் செக்சன் இன் பிளாஸ்டிஃபிகேஷன் பெற ஆரம்பிக்க வேண்டும் எனவே முன்னர் விவாதிக்கப்பட்டபடி இந்த விளிம்பில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உண்மையில் பராபோலிக் இயல்புடையது என்று கருதலாம் நிச்சயமாக நீங்கள் ஒரு பராபோலிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் கர்வ்வைப் பயன்படுத்தி உங்கள் கணக்கீடுகளை செய்யலாம் விஷயங்களை எளிமைப்படுத்த ரெக்டங்குளர் ஸ்ட்ரெஸ் பிளாக் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இதற்கு உங்களுக்குச் சமமான அழுத்தத் பிளாக் பரிமாணங்கள் தேவை இங்கே சமமான ஸ்ட்ரெஸ் பிளாக் என்பது ஒரு பாக்டர் k ஆகும் இது கம்ப்ரெஸ்ஸன் இன் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் உடன் பெருக்கப்படுகிறது fu என்பது மஸோன்றி இன் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் அது மீண்டும் அசெம்பிளி மஸோன்றி கலவை ஆகும் எனவே பராபோலிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது a பரிமாணத்தின் ரெக்டங்குளர் ஸ்ட்ரெஸ் பிளாக்க்கு சமம் இது ஸ்ட்ரெஸ் பிளாக்கின் அகலம் மற்றும் ஸ்ட்ரெஸ் பிளாக்கின் உயரம் k டைம்ஸ் fu இப்போது வெளிப்பாட்டில் பயன்படுத்தப் போகிறது எனவே இறுதிச் சூழ்நிலையில் அதுவே உங்களுக்குப் செக்ஷனில் உள்ள ஈகுலிபிரியம் மொமெண்ட் ஐ அளிக்கப் போகிறது எனவே இது எக்ஸ்ன்ட்ரிசிட்டியில் உள்ள ஆக்ஸில் லோட் தவிர வேறில்லை இப்போது எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆனது t2 a2 இது a2 இல் இருந்து வருகிறது இதன் விளைவாக உண்மையில் ரெக்டங்குளர் ஸ்ட்ரெஸ் பிளாக் இன் பாதியில் அமர்ந்திருக்கும் எனவே நீங்கள் போர்ஸ் ஐ கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ன் அடிப்படையில் இதை மீண்டும் எழுதலாம் ஸ்ட்ரெஸ் ஐ அறிந்து கொள்ளும் போர்ஸ் ஈகுலிபிரியம் kfu மற்றும் ஸ்ட்ரெஸ் பிளாக் என்பது al தடுக்கிறது எனவே இங்கே நாம் அடிப்படையில் ஸ்ட்ரெஸ் ஐக் கொண்டு வந்து அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் நிலையில் Mu அடிப்படையில் ஒரு வெளிப்பாட்டைப் பெற எழுதுகிறோம் எனவே குறுக்குவெட்டு ஒரு லீனியர் எலாஸ்டிக் நிலையில் இருப்பதாகக் கருதுவதற்குப் பதிலாக இது ஒரு கட்டமைப்பாகும் இனிசியல் லோடிங் லேட்டரல் போர்ஸ் அதிகரிப்பு மற்றும் தோல்விக்கு எடுத்துச் செல்வதில் இருந்து போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஐக் கணக்கிட உதவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதைப் பார்ப்போம் ஆனால் உங்களுக்குத் தெரியும் கடந்த சில ஸ்லைடுகளில் ஆய்வு செய்த செக்சன் அனாலிசிஸ் ஐக் இப்போது நாம் கருத்தில் கொள்வோம் எனவே நான் ஒரு சுவரைப் பார்க்கிறேன் அது சுய எடை மற்றும் சில மிகைப்படுத்தப்பட்ட லோட்களால் லோட் செய்யப்பட்டுள்ளது N இங்கே மிகைப்படுத்தப்பட்ட லோட் மற்றும் சுவரின் சுய எடை W சுவரில் லேட்டரல் போர்ஸ் செயல்படுகிறது நாம் விண்ட் போர்ஸ் அல்லது இனெர்சியல் போர்ஸ்களைப் பார்க்கிறோமா என்பதைப் பொருட்படுத்தாமல் இந்தக் கணக்கீடுகளைச் செய்யலாம் எனவே சுவரில் செயல்படும் விண்ட் போர்ஸ் என நீங்கள் விண்ட் பிரஷர்களை ஆய்வு செய்தால் நீங்கள் கெப்பாசிட்டி ஐ ஆராயலாம் எர்த்குயாக் சக்திகள் இருக்கும் இடத்தில் சுவரில் செயல்படும் இனெர்சியல் போர்ஸ்களை பேஸ் லோடெட் போர்ஸ் ஆக நீங்கள் ப்ராப்ளத்தை ஆராயலாம் எனவே பிரஷர் என்பது அவுட் ஆப் பிளான் போர்ஸ் சுவரின் சுய எடையின் காரணமாக வரும் டிஸ்ட்ரிபியூட்டேட் போர்ஸ் தவிர வேறில்லை எனவே அதனால்தான் M xa மாஸ் x ஆக்செலரேஷன் கொண்டுவரப்படுகிறது எனவே சுவரில் செயல்படும் இனெர்சியல் போர்ஸ் என்றால் சுவரில் க்ராவிட்டி போர்ஸ் இருக்கும்போது சுவரில் உள்ள அவுட் ஆப் பிளான் இல் செயல்படும் லோட் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் சுவரின் மொத்த உயரமாக h ஐக் கொண்டுள்ளோம் மேலும் மிட் ஹெயிட்டில் கிராக் ஏற்படுகிறது என்ற அனுமானம் ப்ராப்ளத்தை எளிதாக்க அல்லது வேறு எந்த இடத்திலும் கிராக் ஏற்படலாம் என்று கருதி தொடரலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட டெரிவேஷனில் மிட் ஹெயிட்டில் தான் கிராக் ஏற்படப் போகிறது என்று வைத்துக் கொள்வோம் மேல் மற்றும் கீழ் பகுதிகள் ஏற்கனவே சுழல முடியும் என்று கருதி தொடங்குகிறோம் அதாவது அடிப்படை கிராக்கை ஏற்படுத்துவதற்கான ஆரம்ப நிலை ஏற்கனவே ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் மிட் ஹெயிட் அதன் கபாஸிட்டியை அடையும் போது உச்ச நிலையைச் சுற்றியுள்ள பிஹேவியர் ஐப் பார்ப்பதில் நாம் மிகவும் ஆர்வமாக உள்ளோம் மிட் ஹெயிட் பகுதி அதன் கபாஸிட்டியை அடைகிறது எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் இரண்டு முனைகளும் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ளன என்ற அனுமானத்துடன் தொடங்குகிறோம் எனவே நீங்கள் குறுக்குவெட்டின் ஒரு பாதியைப் பார்த்தால் சுவரில் லேட்டரல் போர்ஸ் செயல்படுகிறது சுவரில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் W ஆகும் இது இனெர்சியல் மாஸ்ஸில் இருந்து வருகிறது அதாவது மாஸ் x ஆக்செலரேஷன் மற்றும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மிட் ஹெயிட் கிராக் பரவும் நிலையை கூட நாம் உண்மையில் பார்க்கிறோம் மேலும் எந்த அளவிலான லேட்டரல் லோடில் தோல்வி ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எனவே நாம் உண்மையில் ஆய்வு செய்வது என்னவென்றால் சுவரில் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரெஸ்ஸின் டிரியங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் சுவரின் மிட் ஹெயிட்டில் ஏற்கனவே அடைந்துவிட்டது மற்றும் லோட் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மற்றும் எந்த கட்டத்தில் நீங்கள் செக்சன் தோல்வியை பெறுகிறீர்கள் எனவே சுவர் இரண்டு திடமான பிளாக் வடிவில் மிட் ஹெயிட் கிராக்கில் தன்னை ஹின்ஜ் செய்துள்ளது என்று நாம் ஏற்கனவே அனுமானித்து விட்டோம் எனவே செக்சன் இப்போது பகுதியாக உள்ளது ஏற்கனவே இதன் விளைவாக லீவர்ட் பக்கத்திற்கு நெருக்கமாக செயல்படுகிறது என நீங்கள் பார்க்க முடியும் R என்பது லீவர்ட் பக்கத்திற்கு நெருக்கமான ரியாக்ஷன் மற்றும் குறுக்குவெட்டின் மையத்தைப் பொறுத்து ரியாக்ஷன்னின் நிலை x மற்றும் சுவரின் மிட் ஹெயிட்டில் டிஸ்பிளேஸ்மென்ட் சுவரின் அதிகபட்ச லேட்டரல் டெப்லெக்சன் டெல்டா மற்றும் இரண்டு பிளாக்குகள் ஒரு திடமான முறையில் நகர்கின்றன என்று நாம் கருதுகிறோம் எனவே இங்குள்ள ட்ரைஆங்கிள்ன் ஜாமெட்ரியைப் பயன்படுத்தி ஈகுலிபிரியம் ஆக நாம் கருதும் இந்த ஹாப் ப்ளாக்கில் வேறு எந்த இடத்திலும் டிஸ்பிளேஸ்மென்ட்டை மதிப்பிடலாம் எனவே இந்த வழக்கில் பேஸ் ரியாக்ஷன் பற்றிய மொமெண்ட் ஈகுலிபிரியம் ஐ நாம் கொண்டுள்ளோம் விண்ட் போர்ஸ் ஆல் ஏற்படும் லேட்டரல் போர்ஸ் அல்லது சுவரில் ஏற்படும் எர்த்குயாக் போர்ஸ் என்பது இப்போது இங்கே இந்த என்லார்ஜ் பிளாக் ஐ ஆராய்ந்து பாய்ண்ட் O ஐப் பார்த்து பாய்ண்ட் O பற்றிய மொமெண்ட் ஈகுலிபிரியம் எழுதினால் எனவே இந்த வெளிப்பாடு Rx ஐ வலது பக்கம் உள்ளவற்றுடன் இணைக்கிறது நான் இதை w இன் அடிப்படையில் மீண்டும் எழுத முடியும் எனவே எனக்கு உண்மையில் தேவைப்படுவது ஜாமெட்ரியின் பங்சன் மற்றும் சுவரில் நிகழும் டெப்லெக்சன் ஆகியவற்றின் செயல்பாடாக w க்கான வெளிப்பாடு ஆகும் எனவே இப்போது உங்களிடம் இந்த வெளிப்பாடு உள்ளது சுவரின் ஜாமெட்ரியின் அடிப்படையில் லேட்டரல் லோட்க்கான வெளிப்பாடு மற்றும் x இன் அடிப்படையில் உங்களிடம் உள்ளது மற்றும் ரியாக்ஷன்னின் இடங்களை மாற்றுவதன் மூலம் நீங்கள் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வளைவில் வெவ்வேறு புள்ளிகளைப் பெறலாம் நீங்கள் பார்ப்பது போல டெல்டா x க்கு சமமாக மாறும்போது w க்கு 0 கிடைக்கும் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு சுவரின் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கபாஸிட்டி அதன் இன்ஸ்டபிளிட்டி வரை என்னவாக இருக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எனவே இது ஒரு வெளிப்பாடு அதாவது 1985 ஆம் ஆண்டில் பிரீஸ்ட்லி முன்மொழிந்த சுவரின் அவுட் ஆப் பிளான் கபாஸிட்டி அதாவது சீஸ்மிக் அவுட் ஆப் பிளான் கபாஸிட்டி ஐ மதிப்பிடுவதற்கான எளிமையான செயல்முறையை நாம் அடிப்படையில் பின்பற்றுகிறோம் எனவே இங்குள்ள வெளிப்பாடுகளின் அடிப்படை இதுதான் இப்போது இந்த வழக்கை ஆய்வு செய்யப் போகிறோம் எங்களுக்கு முழு போர்ஸ்ட் டெப்லெக்சன் கர்வ் தேவை எனவே w இன் மதிப்பு அதிகரிப்பு அல்லது மாறுபடும் மதிப்பின் கீழ் வெவ்வேறு சூழ்நிலைகளைப் பார்க்கிறோம் எனவே இங்கே நமக்கு கர்வ்வேஷர்களின் மதிப்பீடு தேவை மீண்டும் கர்வ்வேஷர்களின் மதிப்பீடு தேவை எனவே முந்தைய வழக்கில் நாம் செய்ததைப் போலவே கிராக் மற்றும் கிராக் இல்லாத நிலையைப் பார்க்கிறோம் எனவே மிட் ஹெயிட் செக்சனின் வளைவைக் கணக்கிட்டு பின்னர் கர்வ்வேஷர்களின் மொமெண்ட் ஐ கணக்கிட்டு சில அனுமானங்களுடன் மிட் ஹெயிட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ மதிப்பிட முடிந்தால் பின்னர் தோல்வி வரை உள்ள அனைத்து நிலைகளையும் பெறலாம் இப்போது கிராக் லோடிங் முன்னேற்றம் நிகழ்கிறது கிராக் திறப்பு நிகழ்கிறது மற்றும் அது வரை லீனியர் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகியவற்றின் அனுமானத்துடன் உள்ளது என்று நாம் கருதுகிறோம் எனவே t x இல் ஏற்படும் கிராக் நிலை t6 க்கு சமமாக உள்ளது எனவே இந்த கட்டத்தில் சுவரில் உள்ள கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் f கிராக் ஆகும் இதில் மெட்டிரியல் டென்சில் ஸ்ட்ரென்த் 0 ஆகும் முதல் கிராக் மிட் ஹெயிட்டில் உருவாகிறது அந்த கட்டத்தில் கிராக் திறப்பின் துவக்கம் நிகழும் புள்ளியில் மொமெண்ட் ஆப் த ஸ்டேஜ் ஆனது எக்ஸ்ன்ட்ரிசிட்டி t6 ல் ஏற்படும் ரியாக்சன் ஆகும் இந்த கட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ஆனது 2Rt தவிர வேறில்லை இந்த நேரத்தில் செக்சனின் வளைவை நாம் முன்பு பி டெல்டா பிரச்சனையில் செய்ததைப் போல கம்ப்ரெஸ்ஸட் லென்த்ன் மீதான ஸ்ட்ரைன் என மதிப்பிடலாம் ε கம்ப்ரெஸ்ஸட் லென்த் மற்றும் ஸ்ட்ரைன் fcrackE இதில் x இன் நிலை t6 க்கு சமம் எனவே இதிலிருந்து சுவரில் முதல் கிராக் உருவாகும் போது மொமெண்ட் கேர்ரியிங் கபாஸிட்டி என்ன என்பதற்கான வெளிப்பாடு உள்ளது எனவே wcrack h28 மற்றும் இதிலிருந்து மீண்டும் wcrack இன் வெளிப்பாடாக உள்ளது இது செக்சன் பிளாஸ்டிஃபிகேஷன் செல்லத் தொடங்கும் முன் கிரிட்டிகள் ஸ்டேஜ்களில் ஒன்றாக இருக்கலாம் இந்த ஸ்டேஜ்ஜில் சுவர் யூனிபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டேட் லோட் உடன் ஆதரிக்கப்படுகிறது என்று நாம் கருதுகிறோம் எனவே ஆரம்பத்திலிருந்து மிட் ஸ்பான் டெப்லெக்சன் மீண்டும் லீனியர் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் எனவே நாம் எலாஸ்டிக் அனாலிசிஸ் ஐக் கருதி கிராக் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் புள்ளியில் மாக்ஸிமம் டெப்லெக்சன் மற்றும் மிட் ஹெயிட் மாக்ஸிமம் டெப்லெக்சன் எனப் பெறலாம் எனவே இந்த கிரிட்டிகள் ஸ்டேஜ்ஜில் நீங்கள் இப்போது லோட் மற்றும் டெப்லெக்சன் ஐப் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த ஸ்டேஜ்ஜில் இருந்து கிராஸ் செக்சன்னில் நான் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வரை கம்ப்ரெஸ்ஸன்னில் கிடைக்கும் ரிடியூஸ்ட் கிராஸ் செக்சன் ஐப் பார்க்கத் தொடங்குகிறோம் எனவே w அதிகரிக்கும்போது கிராஸ் செக்சன் மாற்றப்படும் என்று நாம் கருதினால் பின்னர் விளிம்புப் பகுதியில் உள்ள கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் மீதமுள்ள செக்சன்க்கான கர்வேச்சர் ஐயும் எழுதுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே அதைக் கொண்டு மொமெண்ட் இன் த கிராஸ் செக்சன் என்ன என்பதை கிராஸ் செக்சன் ஆல் ஆதரிக்கப்படும் அடிப்படையில் எழுத முடியும் எனவே இந்த விஷயத்தில் மீண்டும் கர்வேச்சர் வெவ்வேறு செக்சன்களில் வேறுபட்டிருக்கலாம் ஏனெனில் கிராக் அனைத்து செக்சன்களிலும் யூனிபார்ம் ஆக நடக்காது கர்வேச்சர்ரின் ஒரு மதிப்பீட்டை எளிமைப்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் டெப்லெக்சன்னின் மதிப்பீடு நமக்குத் தேவை எனவே டிஸ்பிளேஸ்மென்ட் ஆனது மிட் ஹெயிட்டில் உள்ள கர்வேச்சர்க்கு விகிதாசாரமாக இருக்கும் என்று கருதி அதன் முழு உயரத்திற்கும் அதைப் பயன்படுத்துவோம் எனவே கிராக் தொடங்கும் போது கிராக் ஆன ஸ்டேஜ்ஜில் கர்வேச்சர்ரின் மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறோம் சுவரில் உள்ள கர்வேச்சர்ரின் விகிதாச்சாரத்திற்கு அதைப் பயன்படுத்தவும் எனவே இது கன்சர்வேடிவ் பக்கத்தில் ஒளிபரப்பப்படும் ஒரு அனுமானம் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானம் எனவே நீங்கள் உண்மையில் சுவரின் உயரத்தின் ஒரு பாதி மற்றும் மிட் ஹெயிட்டில் சுவரைப் பார்த்தால் உண்மையில்மிட் ஹெயிட்டில் ஏற்பட்ட கிராக் உங்களுக்கு உள்ளது எனவே கிராக் நிலையைக் கருத்தில் கொண்டு கர்வேச்சர் மதிப்பீடு மிட் ஹெயிட்டில் உள்ளது இருப்பினும் மற்ற எல்லாப் செக்சன்களிலும் கர்வேச்சர் வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் அவை அன்கிராக்டு செக்சன்கள் எனவே சுவரின் முழு உயரமும் சமமான ஒரு கர்வேச்சர் கொண்டிருக்கும் மற்றும் இது கிராக்டு கர்வேச்சர்க்கு விகிதாசாரமாக இருக்கும் என்று நாம் கருதலாம் இதுதான் யதார்த்தம் உண்மையான கர்வேச்சர் ஐ விட அனுமானிக்கப்படும் கர்வேச்சர் அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது கன்சர்வேசன் சைடில் நம்மைத் தவறாக வழிநடத்தும் ஒரு அனுமானமாகும் எனவே இந்த அனுமானம் கன்சர்வேட்டிவ் ஆக இருக்கிறது மற்றும் இறுதி நிலையில் நாம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ ஸ்ட்ரெஸ் பிளாக் உடன் மாற்றலாம் மற்றும் சுவரின் தோல்வி நிலையில் மொமெண்ட் மற்றும் டிஸ்பிளேஸ்மென்ட் வெளிப்பாட்டை மீண்டும் எழுத ஸ்ட்ரெஸ் பிளாக் ஐப் பயன்படுத்தலாம் எனவே w ஆனது ஒரு நிபந்தனையுடன் தொடர்புடையது இங்கே கம்ப்ரெஸ்ஸன் நான் லீனியர் ஆக இருக்கிறது கிராஸ் செக்ஷனில் நான் லீனியர் கம்ப்ரெஸ்ஸன் எழுதப்பட்டு அதனுடன் தொடர்புடைய டிஸ்பிளேஸ்மென்ட் மதிப்பிடப்படுகிறது எனவே வெவ்வேறு ஸ்டேஜ்ஜில் நாம் கொண்டிருந்த முதல் வெளிப்பாடு ரியாக்சன் போர்ஸ் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது மற்றும் இந்த ரியாக்சன் போர்ஸ் ஆனது அது எங்கு அமர்ந்திருக்கிறது என்பதைப் பொறுத்தது இது கம்ப்ரெஸ்ஸன் லென்த் என்ன என்பதை தீர்மானிக்கும் எனவே x Δ என இருக்கும்போது நமக்கு முழு போஸ்ட் கிராகிங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது மற்றும் நீங்கள் அமைப்பில் 0 ரெசிஸ்டன்ஸ் பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த நான் லீனியர் வளைவைப் பெறுவீர்கள் இது சுவரிலேயே போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பிஹேவியர் ஐ உங்களுக்கு வழங்கும் இது உண்மையாகும் மற்றும் சுவரின் ஜாமெட்ரி ஐ பொறுத்து இருக்கும் அடிப்படையில் இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பு நீங்கள் இன்ஸ்டபிலிடி ஐ கொண்டிருக்கலாம் என்பது உண்மைதான் உங்களிடம் டைனமிக் லோடிங் இருந்தால் நிலையான லோடிங்ல் இந்த பிஹேவியர் ஐ நாம் பரிசீலிக்கிறோம் டைனமிக் லோடிங்கில் நீங்கள் நிபந்தனைகளை வைத்திருக்கலாம் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆனது லிமிடிங் கண்டிஷன் ஐ சொல்வதற்கு உரிய வெளிப்பாடு இதுவாகும் ஆனால் பின்னர் மீண்டும் வந்து லேட்டரல் போர்ஸ்களைத் தொடர்ந்து ஆதரிக்கலாம்

எனவே இது ஒரு மஸோன்றி சுவரின் லேட்டரல் போர்ஸ் கெப்பாசிட்டியை மதிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்மட் ஆகும் ஆனால் செக்ஷனில் நான் லீனியர் பிஹேவியர் கருதப்பட்டால் அது கிரிட்டிக்கல் ஆகும் எனவே இதைப் பற்றி அடுத்த விரிவுரையில் தொடர்வோம் பின்னர் ஆர்கிங் ஆக்சன் காரணமாக செக்ஷனில் கிளாம்பிங் எபெக்ட் ஐ பற்றி பார்ப்போம்